எனவே என்ன மதிப்புகளை அதற்கு அமைக்கலாம் என்று பார்ப்போம் எனவே இப்போது எங்கள் உண்மையான குறிக்கோளை நோக்கி மேலும் முன்னேறுவது மற்றும் இப்போது நாம் செய்தது பொதுவான டெரிவேஷன் ஆகும் எனவே இந்த திருத்தத்தின் மூலம் நாம் இப்போது பெர்பெக்ட்லி மேட்சுடு இன்டெர்பேஸ் என்று அழைக்கப்படுவதைப் பார்க்கப் போகிறோம் எனவே எங்கள் kxk0 ex hx sin θ cosϕ என்ன என்பதை முந்தைய சில ஸ்லைடுகளில் இருந்ததை நாங்கள் இந்த வழியில் வரையறுத்துள்ளோம் இதன் நோக்கம் என்ன என்பதிலிருந்து வந்தது என்பதை நினைவில் கொள்க நாங்கள் மீண்டும் ஒரு சமன்பாட்டை காண்பிக்கின்றோம் சமன்பாடு 2 இங்கு உள்ளது அது ஒரு நீள்வட்டத்தின் சமன்பாடு இது அரை பெரிய அரை சிறிய அச்சின் நீளம் போன்றது மற்றும் அளவுரு வடிவத்தில் எனக்கு ஒரு நீள்வட்டம் கிடைத்ததுள்ளது எனவே இந்த k0𝛚 00 எனவே உங்கள் வசதிக்காக இதை மீண்டும் எழுதுகிறேன் இது எனது kxk0 ex hx sin θ cosϕ kyk0 ey hy sin θ sinϕமற்றும் kzk0 ez hz cosθ ஆகும் இது பொதுவாக k0 என்னவாக இருக்கும் k𝛚 எனவே இது பொதுவாக k எனவே இதை மனதில் வைத்திருப்போம் ஏனெனில் இவற்றின் 2 பகுதிகள் 1மற்றும் 0 இன் வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்டுள்ளன எனவே இப்போது பேஸ் மேட்சிங் நிலைக்கு இது தேவைப்படுகிறது மேலும் இது சரியானது ஏனெனில் நான் பேஸ்களை அதே வேகத்தில் சுழற்ற வேண்டும் எனவே இது நமக்கு என்ன சொல்கிறது எனவே நாங்கள் இதை இங்கே மாற்றுவோம் 𝛚11e1x h1xsinθ1 cos ϕ1 𝛚22 e2x h2xsinθ2 cos ϕ2 இதை நாங்கள் பெர்பெக்ட்லி மேட்சிங் என்று அழைக்கிறோம் பெர்பெக்ட்லி மேட்சுடு என்றால் என்ன நாம் அதை ex hx ey hy ez hz என்று எடுத்துள்ளோம் விருப்ப நேரம் 0238 மற்றும் மாறிகள் எண்ணிக்கையை குறைக்கிறோம் எனவே இவை என்ன நீங்கள் குழப்பமடையாதபடி இங்கே என்ன θs மற்றும் ϕ's இருக்கிறது அவை ஏதேனும் பிஸிக்கல் ஆங்கிள் உடன் ஒத்திருக்கிறதா அவை சரியாக இருக்கக்கூடும் அதாவது உங்கள் பிரீ ஸ்பேஸ் ன் எல்லா இடங்களிலும் இந்த எளிமையான கேஸ் ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் e h 1 எனவே kz k0 cosθ எனவே என்னிடம் வேவ் வெக்டர் என்பது ஆங்கிள் தீட்டாவிற்கும் z அச்சுக்கும் இடையில் உள்ளது அது எனக்கு z கூறின் வேவ் வெக்டரை தருகிறது இப்போது பகுதி I மற்றும் பகுதி II வேவ்கள் ஒரே ஆங்கிள் ல் பயணிக்குமா எனவே அதனால்தான் ஏன் நான் θ1 ϕ1 ஐ பகுதி I லும் θ2 ϕ2 ஐ பகுதி II லும் வைத்துள்ளேன் துல்லியமான மதிப்புகள் என்னவென்பதை நான் பெறவில்லை ஏனென்றால் அவை முக்கியமானவை அல்ல எனவே இதுவே எனது முதல் நிபந்தனை மற்றும் இரண்டாவது நிபந்தனை பற்றி என்ன என்று எனக்கு கொடுக்கப் போகிறது 𝛚11e1y h1ysinθ1 cos ϕ1 𝛚22 e2y h2ysinθ2 cos ϕ2 எனவே இந்த விஷயம் ஏன் ஒரு பெர்பெக்ட்லி மேட்சுடு இன்டெர்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் காரணம் என்னவென்றால் இது மிகவும் பெர்பெக்ட்லி மேட்சுடு எனவே பெர்பெக்ட்லி மேட்சுடு இந்த விஷயங்களை ஒரு சில ஸ்லைடுகளுக்கு முன்பு நாம் வரையறுத்துள்ளோம் ஆனால் பெர்பெக்ட்லி மேட்சுடு இன்டெர்பேஸ் ஆடம்பரமான PMI பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது மற்றும் இன்டெர்பேஸ் பெர்பெக்ட்லி மேட்சுடு நான் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் மாணவர் இம்பிடென்சஸ் மேட்சுடு எனவே வேறுவிதமாகக் கூறினால் இம்பெடென்சஸ்களை பொருத்துவதற்கான எளிய வழி எது 12 1 2நாம் அதைச் சரியாகச் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே என்ன இந்த சமன்பாடுகள் அவற்றை மேலும் எளிதாக்குகின்றன e1xsinθ1 cos ϕ1 e2xsinθ2 cos ϕ2 e1ysinθ1 cos ϕ1 e2ysinθ2 cos ϕ2 வேறு ஏதாவது நாம் செய்ய முடியுமா எனவே எங்கள் குறிக்கோள் என்ன எங்கள் குறிக்கோள் PMI இன் குறிக்கோள் என்ன என்பதாகும் இவை அனைத்தையும் நாம் ஏன் செய்கிறோம் மாணவர் R 0 R 0 சரி நான் 12 1 2 ஐ சரியாக செய்தால் இன்டெர்பேஸ் இல்லை என்று அர்த்தமா இன்டெர்பேஸ் இல்லை என்றால் R 0 இப்போதே நாம் அதை பார்க்க வேண்டும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது இப்போது நாம் நான் பிஸிக்கல் ரீதியான சூழ்நிலைக்குச் சென்றுவிட்டோம் ஏனென்றால் நான் இந்த e கள் மற்றும் h களை அறிமுகப்படுத்தியுள்ளேன் மேலும் அவை சரியானவை மேலும் அவை ரெபிலெக்ஷன் கோஏபிசியன்ட் ஆல் தோன்றியுள்ளன எனவே வெறும் 12 1 2 என்பது ஒரு ரெபிலெக்ஷன் கோஏபிசியன்ட் 0 என்பதை உறுதிப்படுத்த போதுமானதா என்பது தெளிவாக இல்லை மாணவர் பொருளின் பண்புகள் மாறிவிட்டன பொருளின் பண்புகள் சிறிய e மற்றும் சிறிய h வழியாக மாறிவிட்டன மாணவர் எனவே ஒரு இன்டெர்பேஸ் உள்ளது ஒரு இன்டெர்பேஸ் உள்ளது ஒரு இன்டெர்பேஸ் உள்ளது ஏனென்றால் இப்போது நான் ஒரு இன்டெர்பேஸை பற்றிய எனது கருத்தை விரிவுபடுத்தியுள்ளேன்